டெம்பரேச்சர் இன் பைனிட் ராட் வித் இன்சுலேட்டட் எண்ட்ஸ் கடைசி வீடியோவிற்கு திரும்பவும் வருவோம் ஒரு பைனிட் ராடானது இரு முனைகளிலும் இரண்டு வெவ்வேறு டெம்ப்ரேச்சர்களை மெய்டைன்ட் செய்யும்போது ஹீட் ஈக்குவேஷனுக்கு எவ்வாறு சொல்யூஷனை கண்டுபிடிப்பது என்பதைப் பற்றிப் பார்த்தோம் ஆகவே இன்று அந்த ராட் இரு முனையிலும் இன்சுலேட் செய்யும் போது அதன் டெம்பரேச்சரை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம்

ஆகவே நமது ப்ராப்ளத்தை இனிஷியல் பவுண்டரி வேல்யூ பிராப்லமாக எழுதுகிறோம் ராடுடன் ut 2uxx0 ஆகவே 2 என்பது தேர்மல் டிஃபூசிவிடி கன்ஸ்டன்ட் இது ராடின் மெட்டீரியலை பொருத்து அமையும் ஆகவே உங்களிடம் என்ன உள்ளது என்றால் L நீளமுடைய ஒரு ராடு உள்ளது உங்களிடம் ஒரு ஸ்பெஷல் வேரியபில் x உள்ளது அது 0xL என இருக்கும் மற்றும் t0 மற்றும் அந்த இனிஷியல் கண்டிஷன் t0 இல் ux0f என இருக்கும் மற்றும் பவுண்டரி கண்டிஷன் ux0t0 அனைத்து ∀t மற்றும் uxLt0 அனைத்து ∀t என மற்ற முனையில் இருக்கும் ஆகவே மொத்தமாக இந்த ப்ராப்ளத்தை நாம் சால்வ் செய்யப்போகிறோம் இது நேரடியாக கிடைக்கும் ஏனெனில் பவுண்டரி கண்டிஷன் ஹோமோஜனியஸ் டேர்ம் உடையது என்பதை பார்க்க முடியும் ஆகவே ஹோமோஜீனியஸ் பவுண்டரி கண்டிஷன் அதன் பொருள் ux0 அல்லது uux0 வலதுபுறம் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் அல்லது வேறு சிலவாக இருந்தால் கடைசி வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் செய்த அந்த டெக்னிக்கை பற்றி கவலைப்பட வேண்டி உள்ளது ஆகவே இவைகள் தான் ஹோமோஜீனியஸ் கண்டிஷன்கள் நாம் இவற்றை செபரேஷன் ஆஃப் வேரியபில் மெதோட் இல் சால்வ் செய்கிறோம் ஆகவே uxtXx T≠0 என எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் உங்களுக்கு பூஜியமற்ற சொல்யூஷன் தேவை இந்த பாணியில் தீர்வைப் பாருங்கள் ஆகவே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடூட் செய்கிறீர்கள் பூஜியமற்ற சொல்யூஷன் ஹீட் ஈக்குவேஷனுக்கு இருப்பதை காணமுடியும் ஏனென்றால் பூஜ்ய சொல்யூஷன் எப்போதும் மேலே உள்ள uxt ஐ வெப்ப சமன்பாட்டிற்கு மாற்றாக சப்ஸ்டிடூட் செய்ய நீங்கள் பெறுவது Xx ஆகவே இதை நீங்கள் Xx T ஆல் வகுக்க முடியும் ஏனெனில் இது பூஜியமற்ற சொல்யூஷன் ஆகும் ஆகவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் TtT 2XxXx0 ஆகவே அடுத்து ஒரு ஸ்டெப் நீங்கள் செய்ய வேண்டும் Tt2TXxXx இவைகள் கான்ஸ்டன்ட் ஆக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இதை λ என்ற கான்ஸ்டன்ட் ஆக எடுத்துக் கொள்வோம் ஆகவே அந்த ஹீட் ஈக்வடேஷனின் PDE இரண்டு ODE களாக மாறுகிறது ஆகவே இது XxXxλ உங்களது ஸ்பேசியல் டொமைன் உங்களிடம் பவுண்டரி கண்டிஷன்கள் உள்ளன இது உங்களுக்கு ஸ்ரம் லியோவ்லி ப்ராப்ளத்தை இந்த x காக கொடுக்கிறது Xx λXx0 இது ஒரு ODE 0xL ஐ சார்ந்தது மற்றொன்று Tt λ2Tt0 என்பது t0 க்கு இருக்கும் தற்போது நீங்கள் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை செய்தால் ux0t0 இது X0Tt0 எனக் கொடுக்கிறது இது நமக்கு X00 எனக் கொடுக்கிறது இரண்டு முனைகளும் இன்சுலேட் செய்யப்பட்டுள்ளது என்பதிலிருந்து uxLt0 ஆகவே நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் XLT0 T≠0 உங்களிடம் என்ன உள்ளது என்றால் XL0 இதுதான் Xx λXx0 என்ற ஈக்குவேஷனை உடன் உள்ள பவுண்டரி கண்டிஷன் ஆகும் இது ரெகுலர் ஸ்ட்ரம் லியோவ்லி ப்ராப்ளம் ஆகும் இது ஏற்கனவே செல்ப் அட்ஜாயின்ட் வடிவத்தில் உள்ளது ஆகவே கார்ட்டீசியன் கோ ஆர்டினேட் பற்றி படிக்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே ரெகுலர் ஸ்ட்ரம் லியோவ்லி ப்ராப்ளத்தை எதிர்பார்க்கலாம் ஆகவே இது ஏற்கனவே செல்ஃப் அட்ஜாயின்ட் வடிவத்தில் உள்ளது என பார்க்க முடியும் அது 1 X ஸ்ட்ரம் லியோவ்லி ப்ராப்ளத்தின் சொலுஷன் ஆகவே நீங்கள் அதை ΦѰ ∶ 0LΦѰdx என அழைக்கலாம் இங்கு வெயிட் இல்லை w1 ஆகவே Ѱ ன் மீதுள்ள பார் ஒரு விஷயம் அல்ல ஏனெனில் இது ஏற்கனவே செல்ப் அட்ஜாயிண்ட் வடிவத்தில் உள்ளது இதிலிருந்து ரியல் எண்ணாக இருக்கும் ஐகன் பன்ஷனும் ரியல் மதிப்பை உடையது ஆகவே சொல்யூஷன் ஐ கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் ஏனெனில் இது ஏற்கனவே செல்ப் அட்ஜாயின்ட் ஃபார்ம் ஆகவே என்பது ரியல் இம்பிளைஸ் λ2 அல்லது λ0 அல்லது λ 2 இங்கு μ0 ஆகவே λ2 என எடுத்துக்கொள்வோம் நீங்கள் Xx 2Xx0 ஐ பார்த்தால் இங்கு 0xL X00மற்றும் XL0 ஆகியவை பவுண்டரி கண்டிஷன்கள் இதன் ஜெனரல் சொல்யூஷன் என்பது Xxc1eμxc2e μx தற்போது X00 என்ற பவுண்டரி கண்டிஷனை அப்ளை செய்கிறோம் எனவே உங்களுக்கு அது தேவை Xx μc1eμx c2e μx μ≠0 ஏனெனில் இது பாசிட்டிவ் ஆகவே X0c1 c20 ஆகவே c1c2 என நமக்கு கொடுக்கிறது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை செய்த பிறகு அந்த ஜெனரல் சொல்யூஷன் Xxc1eμxc1e μxc1eμxe μx2c1cosh μx என மாறும் தற்போது மற்ற பவுண்டரி கண்டிஷனை அப்ளை செய்யும் போது XL0 இதைச் செய்தால் உங்களுக்கு XL2μc1sinh μL 0 என இருக்கும் இதிலிருந்து c10 c1 பூஜ்யமாக இருந்தால் c20 ஆகவே இதன் பொருள் Xx0 ஆகவே λ2 என்பது ஐகன் வேல்யூ அல்ல λ0 என்பதை உங்களால் பார்க்க முடியும் இங்கே Xx0 இங்கு 0xL மற்றும் பவுண்டரி கண்டிஷன்கள் X00 மற்றும் XL0 ஆகும் இந்த ஜெனரல் சொலுஷன் Xxc1xc2 ஆகும் தற்பொழுது X00 என்ற பவுண்டரி கண்டிஷனை அப்ளை செய்யும் போது இது நமக்கு Xxc1 என கொடுக்கிறது எனவே c10 ஆகவே மற்ற பவுண்டரி கண்டிஷன்களை XL0அப்ளை செய்கிறோம் ஆகவே X ஐ டிபரன்ஷியேட் செய்தால் மற்றும் xL என கொடுக்கும் போது c2 பூஜியமாகிறது ஆகவே இந்த பவுண்டரி கண்டிஷன் ஏதேனும் c2 சடிஸ்பை ஆகிறது ஆகவே c2 என்பது ஆர்பிட்ரரி இதன் பொருள் c2 ஐ 1 என எடுக்க முடியும் c21 ஐ எடுத்தால் λ0 க்கு தொடர்புடைய பூஜியமற்ற சொல்யூஷன் இருக்கும் இதிலிருந்து λ0 என்பது ஐகன் வேல்யூ மற்றும் அதற்கேற்ப X01 தற்பொழுது மற்ற வகைகளை பார்ப்போம் λ 2 இந்த வகையில் Xx2Xx0 இங்கு 0xL X00 மற்றும் XL0 இது ஆர்டினரி டிஃபரண்டியல் ஈக்வடேஷனுக்கான பவுண்டரி வேல்யூ பிராப்ளம் ஆகும் உங்களால் ஜெனரல் சொலுஷனை கண்டுபிடிக்க முடியும் அது Xxc1cos μx c2sin μx தற்பொழுது நாம் X00 என்ற பவுண்டரி கண்டிஷனை அப்ளை செய்யும்போது Xxμ c1sin μx c2cos μx என கிடைக்கும் எனவே X0 இது எனக்கு Xxc1cos μx எனக் கொடுக்கிறது இதன் மீது மற்ற பவுண்டரி கண்டிஷன் XL0 ஐ அப்ளை செய்யும் போது μc1sin μL 0 என நமக்கு கிடைக்கிறது இதிலிருந்து μLnπ for n123 இங்கு μ0 ஆகவே இதிலிருந்து μnπL இந்த மதிப்புகளுக்கு Xxc1cos μx இது சொலுஷன் ஆக இருக்க முடியும் ஏனெனில் c1 என்பது ஆர்பிட்ரரியாக இருக்க முடியும் ஆகவே ஐகன் வேலுக்கள் n n22L2 இது n ஐ பொருத்து அமையும் n என எழுத முடியும் மற்றும் ஐகன் பன்ஷன்களை நாம் Xnxcos μx cos nπLx என அழைக்கலாம் தற்பொழுது இந்த இரு வகையிலும் n123 என இருக்கும் இவைகள் தான் ஐகன் வேல்யூகள் மற்றும் ஐகன் ஃபன்ஷன்கள் இந்த வகையில் λ0 என்பது ஒரு ஐகன் வேல்யூ என்று ஏற்கனவே பார்த்தோம் இதன் பொருள் n0 என n n22L2 க்கு கொடுத்தால் இது பூஜியமாகும் உண்மையில் λ0 என்பதை n0123 என எழுதுவதன் மூலம் சமீபத்தில் சேர்த்திருந்தேன் n0 எனும் போது அதனுடன் தொடர்புடைய பங்க்ஷன் cos nπLx 1 ஆகும் எனவே அதுதான் ஐகன் ஃபங்க்ஷன் ஆகும் எனவே இவை இறுதி ஐகன் மதிப்புகள் மற்றும் ஐகன் ஃபங்க்ஷன்கள் உங்களிடம் X இருந்தால் தற்போது இப்போது நீங்கள் சால்வ் செய்ய முடியும் T பிராப்ளம் n ஐகன் வேல்யூகளுக்கு சமம் ஒவ்வொரு n0123க்கும்Tntn22L22Tnt0 மற்றும் t0 இதற்காக நாம் TntAne n222L2t ஒவ்வொரு n0123 க்கும் பார்க்க முடியும் தற்பொழுது நாம் unxt ஒவ்வொரு n க் கும் எழுத முடியும் unxtAne n222L2t cos nπLx மற்றும் இந்த ஒன்றுn0123க்கும் பவுண்டரி கண்டிஷனை சேடிஸ்பை செய்யும் சொலுஷன் ஆகும் 0 முதல் இன்ஃபினிட்டி வரை செல்லும் அனைத்து சொலுஷன்களையும் அதாவது n0unxtn0Ane n222L2t cos nLx என எழுத முடியும் ஆகவே இதுதான் சொல்யூஷன் இந்த சீரிஸ் மட்டும்தான் யூனிபார்மில் கன்வர்ஜெண்ட் இணிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யும்போது இந்த சீரிஸ் யூனிபார்ம் கன்வர்ஜெண்ட் ஆக இருக்கும் என்பதை உண்மையில் நாம் பார்க்க முடியும் இது தெரிந்தவுடன் இனிஷியல் கண்டிஷனை அப்ளை செய்கிறோம் மற்றும் நமக்கு கிடைப்பது என்னவென்றால் An மற்றும் அந்த சீரிஸ் யூனிபார்ம்லி கன்வர்ஜெண்ட் ஆக இருக்கும் என்பதை நாம் காட்ட முடியும் இது யூனிபார்மிலி கண்டினுவுஸ் தற்பொழுது நீங்கள் டேர்ம் வாரியாக டிஃபரன்சியேட் பண்ண முடியும் என்று சொல்கிறீர்கள் மற்றும் இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடுட் செய்தால் இதை தீர்க்க முடியும் ஏனெனில் ஒவ்வொரு டேர்மும் ஹிட் ஈக்குவேஷனனை சடிஸ்பை செய்யும் ஆகவே தான் சூப்பர் போசிஷன் பிரின்ஸிபல் வேலை செய்யும் ஆகவே அனைத்து இந்த சொலுஷன்களின் சூப்பர் பொசிஷனை uxt என அழைக்க முடியும் மற்றும் இது ஹீட் ஈக்குவேஷனை சடிஸ்பை செய்யும் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இது பவுண்டரி கண்டிஷனை சடிஸ்பை செய்யும் இப்பொழுது வரை இனிஷியல் கண்டிஷனை நான் பயன்படுத்தவில்லை ஆகவே நாம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ux0fஐ அப்ளை பண்ண முடியும் இதிலிருந்து நீங்கள் n0An cos nπLx fஎன்பது n0123பார்க்க முடியும் தற்பொழுது ஸ்ட்ரம் லியவ்லி ப்ராப்ளத்தின் சொல்யூஷன்களின் டாட் ப்ராடக்டை பயன்படுத்த முடியும் இருபுறத்திலும் ஐகன் பன்ஷன்களின் ப்ராடக்ட் செய்கிறோம் An0LnπLx dx0Lfcos nπLx dx ஆகிய அனைத்தும் ரியல் வேல்யூட் பன்ஷன்கள் ஆகவே பார் இதை மாற்றாது இது நமக்கு An0Lfcos nπLx dx0LnπLx dx என கொடுக்கிறது மேலே உள்ள சொலுஷன் uxtஹீட் ஈக்குவேஷன் மற்றும் பவுண்டரி கண்டிஷன் மற்றும் இனிஷியல் கண்டிஷன்களை சடிஸ்பை செய்கிறது ஆகவே இது ப்ராப்ளத்தை சால்வ் செய்கிறது ஆகவே தேவையான சொல்யூஷன் என்பது uxtn0unxtn0Ane n222L2t cos nπLx 0xL மற்றும் t0 க்காக என்பதாகும் ஆகவே An நீங்கள் சிம்பிளிஃபை செய்ய முடியும் அந்த டினாமினேடர் 0L1cos 2nπLx 2dxL2 என மாறும் ஆகவே An2L0Lfcos nπLx dx இது உண்மையில் ஒரு பூரியர் கோசைன் சீரிஸ் ஆகும் ஆகவே இருமுனைகளிலும் பூஜிய டெம்பரேச்சர் ஐ மெய்டைன் செய்தால் நமது சமீபத்திய பிராபலத்தின் பூரியர் சைன் சீரிசை பயன்படுத்தினோம் இவ்வாறுதான் நாம் இன்சுலேட் செய்யப்பட்ட ப்ராப்ளத்தை சால்வ் செய்கிறோம் ஆகவே நீங்கள் இதே வழியில் செய்து பார்த்தால் நீங்கள் இரண்டு பவுண்டரி பாயிண்ட் 0 மற்றும் L க்கு இடையே டெம்பரேச்சர் ஐ எக்ஸ்சேஞ்ச் ஆக அனுமதித்தால் வெளிப்படையாக ஐகன் வேல்யூ மற்றும் ஐகன் ஃபங்ஷன் கிடைக்காது ஐகன் வேல்யூ சில டிஸ்பர்ஷன் ரிலேஷன் ஐ சேடிஸ்பை செய்யும் ஆகவே உங்களிடம் ட்ரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் இருந்தால் சடிஸ்பை செய்யும் ஆகவே உண்மையில் சில ட்ரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் க்கு ரூட் உள்ளது அந்த ரூட்கள் ஐகன் வேல்யூ அவற்றை நாம் வெளிப்படையாக பெற முடியாது எண் அடிப்படையில் நம்மால் அதை கண்டுபிடிக்க முடியும் ஆகவே அவற்றுக்கு லேபிள் கொடுக்கிறோம் 1 2 3n இவைகள் ஐகன் வேல்யூகள் ஆகவே அதனுடன் தொடர்புடைய சொலுஷன் cos or sine இன் டேர்ம்களாக இருக்கும் n ஐ நீங்கள் என எழுத முடியாது நீங்கள் இங்கே போல் cos λx ஐ cos μx என மாற்ற மாட்டீர்கள் ஏனெனில் வெளிப்படையாகவே இருக்கும் இங்கு ஐ வெளிப்படையாக கண்டுபிடிக்க இயலாது n என அழைக்கிறீர்கள் இந்த வகையில் cos அல்லது sine எதுவாக இருந்தாலும் இது இல் இருந்து வரும் n உடன் ரீப்ளேஸ் செய்கிறோம் இவைகள் உங்கள் ஐகன் பன்ஷன்கள் மற்றும் நீங்கள் ஐ 1 2 3n ஆகியவற்றுடன் ரீப்ளேஸ் செய்கிறீர்கள் உங்களால் Tn ஐ கண்டுபிடிக்க முடியும் மற்றும் ப்ராடக்ட் செய்யமுடியும் மற்றும் சூப்பர் பொசிசன் செய்யமுடியும் இறுதியாக இனிஷியல் கண்டிஷனை டாட் ப்ராடக்ட் உடன் அப்ளை செய்ய முடியும் அங்கு உங்களிடம் ஸ்ட்ரம் லியோவ்லி ப்ராப்ளத்தில் இருந்து வரும் டாட் ப்ராடக்ட் உள்ளது ஆகவே ஹீட் ஈக்குவேஷன் எக்ஸ்சேஞ்ச் பிராப்ளதிற்கு சொலுஷனை கண்டுபிடிக்க போகிறோம் ஆகவே நீங்கள் இதை செய்து பார்க்க முடியும் இதை நான் பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் இனிஷியல் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ut 2uxx0 ஐ 0xL க்கு சால்வ் செய்கிறோம் மற்றும் இங்கு t0 மற்றும் இனிஷியல் வேல்யூ என்பது t0 இல் ராடின் டெம்பரேச்சர் ux0f பவுண்டரி கண்டிஷன் தற்பொழுது ux0tk1u0t0 ஆகவே ஹீட் உள்ளே வரும் அல்லது வெளியே செல்லும் சில எக்ஸ்சேஞ்ச் அங்கு x0 இல் நடக்கும் இது ஒரு பவுண்டரி கண்டிஷன் மற்றொரு கண்டிஷன் இதே போல இருக்கும் uxLtk2uLt0 ஆகவே இவைகள் தான் மேலே சொன்ன ஹீட் ஈக்குவேஷனுக்கான உங்களது பவுண்டரி கண்டிஷன்கள் மற்றும் இனிசியல் கண்டிஷன்கள் ஆகவே நீங்கள் செபரேஷன் ஆஃப் வேரியபில் மூலம் நீங்கள் இதை தீர்க்க முடியும் ஏனெனில் அந்த ஸ்பெஷல் டோமைன் பைனிட் ஆகும் ஆகவே இவ்வாறுதான் இந்த ஹீட் ஈக்குவேஷன் ஐ சால்வ் செய்ய முடியும் எனவே அடுத்த வீடியோவில் நாம் முயற்சிப்போம் இதுவரை அன் பவுண்டட் டொமைன்கள் மற்றும் பைனிட் டொமைன்கள் வேவ் மற்றும் ஹீட் சமன்பாடுகளை நாம் கையாண்டோம் நீங்கள் இதுவரை உண்மையில் இரண்டு டைமென்ஷன் உடைய வேவ் ஈக்குவேஷனை கருத்தில் கொண்டோம் மற்றும் நாம் ஒரு சர்க்குலர் டொமைனை டிரம் பிராப்ளம் போல சால்வ் செய்தோம் அதைச் சால்வ் செய்து டெமோன்ஸ்ட்ரேட் செய்து காண்பித்து உள்ளீர்கள் எவ்வாறு ஸ்ட்ரம் லீயவ்லி பிராபலத்தின் அதாவது ஸ்பெஷல் டைப் உடைய லீயவ்லி ப்ராப்ளத்தை அதேபோல லீயவ்லி சிஸ்டத்தின் வகையை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் செய்துள்ளீர்கள் மற்றும் வேவ் ஈக்குவேஷனை சால்வ் செய்ய முயற்சி செய்துள்ளீர்கள் ஹீட் ஈக்குவேஷனை இப்பொழுது வரை 1 டைமெண்ஷனலில் மட்டுமே பார்த்துள்ளோம் இதேபோல 2 டைமெண்ஷனலில் ஹீட் ஈக்குவேஷனை பார்க்கப் போகிறோம் ராட் க்கு பதிலாக நாம் பிளேட்டை எடுத்துக் கொள்கிறோம் இதை 2 டைமெண்ஷனலில் பிளேட் என்று சொல்கிறோம் ஆகவே உங்களுக்கு கிடைப்பது ut 2uxxuyy0 x y∈R2 உங்களிடம் இன்பினிட் பிளேட் இருந்தால் அதுதான் உங்களிடம் உள்ளது அல்லது சில டொமைன் D ல் உள்ளது அது R2 இல் ஒரு பகுதியாக இருக்கும் நாம் ஒரு பிளேட்டில் வழங்க வேண்டி உள்ளது இனிஷியல் டெம்பரேச்சர் uxy0fxy ∀xy∈D ஆகும் இதுதான் நீங்கள் வழங்கிய இனிஷியல் கண்டிஷன் மற்றும் பவுண்டரி கண்டிஷன் ஆகும் இது பவுண்டரியைப் பொறுத்து இருக்கும் ஆகவே பவுண்டரியை நீங்கள் உங்கள் டொமைனை D மற்றும் δD என அழைக்கிறீர்கள் நீங்கள் எந்த பவுண்டரி கண்டிஷன் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் நீங்கள் அந்தப் பிளேட்டிற்க்கு குறிப்பிட்ட சில டெம்பரேச்சர்களை சில முனைகளில் மெய்ன்டெய்ன் செய்யமுடியும் ஆகவே பவுண்டரி மீது uxytT1 ∀xy∈δD என இருக்கும் இதுதான் 2 டைமன்ஷனில் உள்ள ஹீட் ஈக்குவேஷன் இன் பவுண்டரி வேல்யூ பிராப்ளம் ஆகும் ஆகவே இதைப் பயன்படுத்தி சால்வ் பண்ண முடியும் ஹீட் ஈக்குவேஷனுக்கு பயன்படுத்த முடியாது ஏனெனில் உங்களிடம் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இல் இருக்கும் ஒரு பிளேட்டை கருதுகிறோம் மற்றும் சில டெம்பரேச்சர் வரையில் மெய்ன்டெய்ன் செய்கிறோம் ஸ்டெடி ஸ்டேட் அடைந்தபின் சற்று நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கும் ஆகவே அது t→∞ என பார்க்க முடியும் சில வெப்பமான பிளேட்டின் ஆரம்பத்தில் வெப்பநிலையை பராமரிக்கவும் இறுதியில் அது 0 ஆக மாறும் அதுதான் t→∞ uxy∞0 எந்த மாற்றமும் இல்லை இது வெறுமனே தேங்கி நிற்கிறது ஸ்டெடி ஸ்டேட் அடைகிறது என்பதன் பொருள் uxytuxy இதன் பொருள் இது ஸ்டெடி ஸ்டேட்டை அடைந்தபின் t ஐ டிபன் பண்ணி இருக்காது நீங்கள் அந்த டெம்பரேச்சர்களை T1 T2 T3 மற்றும் T4சதுர பவுண்டரிகளை 4 பகுதியிலும் எடுக்கிறோம் ஆகவே உங்களிடம் இந்த நான்கு டெம்பரேச்சர் T1 T2 T3 மற்றும் T4சேர்ந்த ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கிடைக்கும் அது t லீனியராக இருக்கும் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆகவே இந்த வகையில் நீங்கள் t→∞ எனும்போது ஸ்டெடி ஸ்டேட்டை அடைகிறீர்கள் ஆகவே ஸ்டெடி ஸ்டேட் என்ன அது uxyt அந்த டெம்பரேச்சர் t ஐ டிபன்ட் பண்ணி இருக்கும் ஆகவே இந்த பங்க்ஷன் uxyஎன்பது t ஐ டிபன்ட் பண்ணி இருக்காது ஆகவே இந்த வகையில் ஹீட் ஈக்குவேஷன் 2uxxuyy0 என மாறும் என்பதிலிருந்து ut0 மற்றும் 2≠0 ஏனெனில் இந்த ப்ளேட்டில் பாராமீட்டர் ஆகவே உங்களிடம் uxxuyy0 என இருக்கும் இது வேறு ஒன்றும் அல்ல உங்களது டெம்பரேச்சர் இன் லேப்லஸ் ஈக்குவேஷன் ஆகவே லேப்லஸ் ஈக்குவேஷன் ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் சால்வ் செய்யும் ஆகவே u என்பது xy∈D க்கு டிபெண்டன்ட் ஆக இருக்கும் ஆகவே இதுதான் லேப்லஸ் ஈக்குவேஷன் இதைத்தான் சால்வ் செய்யப்போகிறோம் அடுத்து சில வீடியோகளில் லேப்லஸ் ஈக்குவெஷனுக்கான பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தை சால்வ் செய்யப்போகிறோம் நாம் எந்த இனிசியல் கண்டிஷன் கொடுக்கவில்லை பவுண்டரி கண்டிஷன் மட்டுமே வழங்கியுள்ளோம் ஆகவே லேப்லஸ் ஈக்குவெஷனை சால்வ்செய்யும் போது நீங்கள் இரண்டு டைமென்ஷன் உடைய ஹீட் ஈக்குவேஷன்களை டீல் செய்கிறீர்கள் அது ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் ஆக இருக்கும் அந்த நுட்பத்தில் இரண்டு டைமென்ஷன் உடைய ஹீட் ஈக்குவேஷனை முயற்சிக்கப் போகிறோம் இதைத்தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆகவே அதை சால்வ் செய்வதற்காக முயற்சி செய்ய போகிறோம் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பவுண்டரி டேட்டாவுடன் உள்ள லேப்லஸ் ஈக்குவெஷனை சால்வ் செய்வதைப்பற்றி முயற்சிக்க போகிறோம் மற்றும் இரண்டு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் உடன் ஆரம்பிக்கும் மற்றும் சர்குலர் டொமைனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது வெவ்வேறு வகையான சர்க்குலர் டொமைன் என்னவெல்லாம் வாய்ப்பு அமைந்துள்ளதோ அவற்றை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செபரேஷன் ஆஃப் வேரியபில் டெக்னிக் மூலம் சால்வ் செய்ய முடியும் உண்மையில் முக்கியமான ஐடியா என்னவென்றால் எக்ஸ்டிராக்ட் ஸ்ட்ரம் லியவ்லி ப்ராப்ளம் மற்றும் ஐகன் வேலுஸ் மற்றும் அதன் ஐகன் பன்ஷன்களை இந்த ஈக்குவேஷனின் சூப்பர்பொசிஷனுக்கு பயன்படுத்துவதன் மூலம் சால்வ் செய்யலாம் இறுதியாக உங்களுக்கு செபரப்பில் பார்மில் சொல்யூஷன் கிடைக்கும் இதைத்தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்